வணக்கம் மாணவர்களே டிசாஸ்டர் ரெகவரி அண்ட் பில்ட் பேக் பெட்டர் வகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன் எனது பெயர் ராம் சதீஷ் நான் ஐஐடி ரூர்கேயில் கட்டிடக்கலை மற்றும் திட்டமிடல் துறை உதவி பேராசிரியராக உள்ளேன் இன்று திபெத்திய அகதிகள் விஷயத்தில் அகதிகளின் இடத்தை சரியான நேரத்தில் உருவாக்குவது பற்றி விவாதிக்க உள்ளோம் உண்மையில் இந்த வேலை உண்மையில் நான் மற்றும் முனிச்சிலிருந்து டாக்டர் சோரன் ஸ்கோபல் இருவரின் ஒரு கூட்டு மேற்பார்வையில் உருவானது இந்த மாணவர் முதுகலை மாணவர் இது அவரது முதுகலை பட்டப்படிப்பின் ஒரு பகுதியான ஆய்வுக் கட்டுரை மற்றும் ஒரு ஆய்வறிக்கை ஆகும் ஆகவே திபெத்திய அகதிகளின் விஷயத்தில் எனது மாணவர் இந்தூ ஷாஜி உருவாக்கிய அகதி குறித்த தலைப்பு ஆகும் மேலும் இந்த குறிப்பிட்ட படைப்பு லண்டன் மையத்தில் இடைநிலை ஆராய்ச்சிக்காக ஒரு ஆய்வறிக்கையாக வழங்கப்பட்டுள்ளது எனவே இந்த குறிப்பிட்ட விசாரணையில் இந்துவின் பயணம் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டது என்பதற்கான ஒரு கண்ணோட்டத்தையும் DAAD அறிஞரின் ஒரு பகுதியாக இந்தியாவில் இருந்து மட்டுமல்லாமல் அவருடைய பலவிதமான வழக்கு ஆய்வுகளையும் இன்று உங்களுக்கு வழங்க உள்ளேன் அவர் ஜெர்மனியிலும் ஐரோப்பிய கண்டத்திலும் மேலும் வழக்கு ஆய்வுகள் செயல்படுத்தினார் அகதிகள் இடப்பெயர்வுகளை உண்மையில் எவ்வாறு உருவாக்க முடியும் அவை எவ்வாறு நடக்கின்றன அவை இறுதியில் காலத்துடன் எவ்வாறு மாற்றமடைகின்றன மற்றும் பல்வேறு சூழல்களில் சமூகங்களால் எந்த வகையான அர்த்தங்கள் உருவாக்கப்படுகின்றன என்பனவற்றின் ஒரு கூட்டு புரிதலாகும் அகதிகள் சூழ்நிலைக்கு வரும்போது 68 5 மில்லியனுக்கும் அதிகமான புள்ளிவிவரங்கள் அது பற்றி பேசுகின்றன அவை மோதலின் விளைவாக துன்புறுத்தல் அல்லது பொதுமயமாக்கப்பட்ட வன்முறையின் விளைவாக ஒரு அரசியல் கொந்தளிப்பாக உலகளவில் வலுக்கட்டாயமாகக் காட்டப்பட்டுள்ளன புள்ளிவிவரங்கள் UNHCRஇன் ஆணைப்படி 19 9 மில்லியன் அகதிகள் மற்றும் அவர்களில் 5 4 மில்லியன் பாலஸ்தீன அகதிகள் UNRWAவின் ஆணைப்படி 40 மில்லியன் உள்நாட்டில் இடம்பெயர்ந்த மக்கள் மற்றும் 31 மில்லியன் புகலிடம் கோருவோர் ஆவர் இந்த ஒரு உலகளாவிய சூழ்நிலையில் இந்தியாவில் நம்மிடம் சுமார் 209234 பேர் உள்ளனர் இந்தியாவில் இருக்கும் அகதிகளில் பாதிக்கும் மேற்பட்டவர்களில் சுமார் 52 திபெத்தியர்கள் ஆவர் இப்போது அகதி அகதியின் சூழல் மற்றும் அவரது தீர்வு செயல்முறை பற்றி பேசும்போது எங்களுக்கு இரண்டு கேள்விகள் உள்ளன ஒன்று ஒரு ஒருங்கிணைப்பு செயல்முறை மற்றும் பன்முககலாச்சாரவாதத்துடன் கூடியதாகும் ஒரு பிரித்தல் அல்லது அதன் ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்தாலும் இது இருக்க வேண்டும் ஏனெனில் ஒரு அகதி அல்லது தஞ்சம் வேறுபட்ட கலாச்சார சூழல் வெவ்வேறு அரசியல் சூழல் வெவ்வேறு வளர்ச்சி சூழல் மற்றும் வெவ்வேறு சமூக சூழலில் இருந்து வருகிறது அவர் வேறு சூழலில் தங்குமிடம் பெற முயன்றார் இது புரவலர் அம்சத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டது அந்த செயல்முறையில் ஒருவர் எவ்வாறு பிரிக்கப்படுகிறார் ஒருவர் எவ்வாறு ஒருங்கிணைக்கப்படுகிறார் என்பது மிகப்பெரிய கேள்வி எனவே UNHCR இன் கூற்றுப்படி அது தன்னார்வமாக திருப்பி அனுப்புவது உள்ளூர் ஒருங்கிணைப்பு மற்றும் உள்ளூர் மீள்குடியேற்றம் பற்றி பேசுகிறது எனவே இந்த பிரித்தல் மற்றும் ஒருங்கிணைப்பு மாதிரிகள் அனைத்திலும் எந்த மூலோபாயம் சிறந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள் வெவ்வேறு கலாச்சார சூழலில் இது எவ்வாறு வேறுபடுகிறது அகதிகளுடன் பணிபுரியும் பல நிறுவனங்கள் இதில் செயல்படுகின்றன புரவலில் உள்ள மோதல்களை எவ்வாறு சிறப்பாக ஒருங்கிணைத்து குறைக்க முடியும் என்பதையும் அதன் மனிதாபிமான புள்ளியிலிருந்தும் காணலாம் எனவே இந்த வேலையில் இந்து லெஃபெப்ரே இட உருவாக்க கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டார் ஏனெனில் இது ஹென்றி லெஃபெப்ரே இடத்தின் 3 வெவ்வேறு இயக்கவியல் நிலைகளைப் பற்றி பேசிய சமூகவியல் கூறுகளில் ஒன்றாகும் அது எவ்வாறு மாற்றப்படுகிறது எனவே முதல் அம்சம் அவர் உணர்ந்த இடத்தைப் பற்றி பேசும்போது இது ஒரு இடத்தின் அனைத்து பயனாளிகளின் இடஞ்சார்ந்த நடைமுறையால் உருவாக்கப்பட்ட இடம் எனவே இது ஒரு வடமொழி செயல்முறையா என்பதைப் பற்றி பேசலாம் இது வாழக்கூடிய செயல்முறையாக உணரப்பட்ட இடம் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும் ஏனென்றால் அதில் ஒருவித இணைப்பு இருப்பதாக கருதப்பட்ட இடம் இது தொலைநோக்கு பார்வையாளர்களால் உருவாக்கப்பட்ட இடம் அது ஒரு திட்டமிடுபவர் அல்லது அரசியல் முடிவெடுப்பவர்கள் அல்லது தொலைநோக்கு பார்வையாளர்களின் சித்தாந்தங்கள் குறித்த அறிவை அடிப்படையாகக் கொண்டது அவர்கள் இந்த இடத்தை எவ்வாறு உணர விரும்புகிறார்கள் இந்த இடத்தை அவர்கள் எவ்வாறு கருத விரும்புகிறார்கள் மூன்றாவது அம்சம் மக்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வாழ முற்படுவதால் வாழ்ந்த இடத்தைப் பற்றி பேசுகிறார்கள் அங்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துடனான மக்களின் பிணைப்பு கண்ணுக்குத் தெரியாத அளவு உள்ளது எனவே அவர்கள் ஒரு இடத்துடன் சில உணர்ச்சிபூர்வமான தொடர்பை வளர்த்துக் கொள்கிறார்கள் அவர்கள் அதை சேர்ந்தவர்கள் என்ற உணர்வை வளர்த்துக் கொள்கிறார்கள் எனவே வாழ்விடத்தில் உள்ள பழக்கம் அவர்களின் நம்பிக்கை அமைப்புகளின் வடிவத்தில் அது எவ்வாறு பிரதிபலிக்கிறது அவர்களின் அன்றாட நடத்தைகள் அவர்களின் புரிதல் இடம் அவர்களின் தகுதியான கவலைகள் அனைத்தும் ஒன்றாக வாழ்ந்த இடத்தின் வடிவத்தில் ஒன்றாக இணைக்கப்படும் இட உருவாக்கத்தின் இந்த குறிப்பிட்ட கோட்பாடு சமூகவியலாளர்கள் திட்டமிடுபவர்கள் நகர்ப்புற வடிவமைப்பாளர்கள் மற்றும் வீட்டுவசதி பிரிவில் பணிபுரியும் மக்களிடமிருந்து வேறுபட்ட ஆராய்ச்சியாளர்கள் வரை பரவலாகப் பயன்படுத்தப்படுகிறது எனவே அவர்கள் இந்த குறிப்பிட்ட கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டனர் எனவே இங்கு நாம் இடம்பெயர்வின் கீழ் உள்ள அகதி சூழலைப் பற்றி பேசுகிறோம் அங்கு முழு சூழலும் தலைகீழாக மாறியது அது எவ்வாறு திட்டமிடப்பட்டுள்ளது மற்றும் அது எவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டது அது எவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது மற்றும் மறுவடிவமைப்பு செய்யப்பட்டது எனவே இதைப் புரிந்துகொள்ள இந்த கோட்பாடு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நினைத்தோம் இங்கே அவர் முழுமையான இடத்தைப் பற்றி பேசுகிறார் அது உணரப்பட்ட இடம் ஒரு வடமொழி சூழல் உள்ளது பின்னர் அது ஒரு முழுமையான இடமாக உருவாகும் என்று கருதப்பட்டு வாழ்க்கை செயல்முறைகளைப் பின்பற்றுகிறது சுருக்கமான இடத்தை தான் கருதப்பட்ட இடம் கைப்பற்றுகிறது உங்களுக்குத் தெரிந்த தொலைநோக்கு பார்வையாளர்களும் அவர்களின் சித்தாந்தங்களும் முழு நிரலையும் வழிநடத்துகின்றன ஆனால் அது எங்கிருந்தாலும் காலம் செல்ல செல்ல வேறுபட்ட இடத்தில் பின்னர் வெவ்வேறு முன்னுரிமைகள் மற்றும் வெவ்வேறு மோதல் அமைப்புகள் எவ்வாறு சரிசெய்யப்படுகின்றன மற்றும் ஒரு வித்தியாசமான இடம் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது வீட்டு இணைப்புகளின் பின்னணி மற்றும் தற்போதைய சூழல் இவற்றுடன் வாழ்ந்த இடம் அதற்கு பதிலளிக்கிறது எனவே DAAD உதவித்தொகையின் ஒரு பகுதியாக அவர் து முனிச்சிலும் ஒரு பரிமாற்றத் திட்டத்தைப் பெற்றார் மேலும் அவர் ஜெர்மனி மற்றும் பாரிஸில் இடம்பெயர்வு வழக்குகளின் சில வழக்குகளையும் பார்வையிட்டார் மேலும் ஹாம்பர்க் பாரிஸ் யாழ்ப்பாணத்திலும் இவை அனைத்தையும் பார்வையிட்டார் எனவே இந்த அளவுகள் ஒவ்வொன்றையும் மிக விரைவாகச் சொல்கிறேன் பாரிஸில் உள்ள சிறிய யாழ்ப்பாணம் பாரிஸைப் பற்றி நாம் பேசும் தருணம் மிகவும் திட்டமிட்ட வளர்ச்சியைப் பற்றி நினைக்கிறோம் இது போல் ஒரு இட அடையாளத்தை எதிர்பார்க்கிறோம் ஆனால் யதார்த்தம் இருக்கும் சிறிய யாழ்ப்பாணதட்டில் இது ஒரு இந்திய சூழலில் உள்ள பல்பொருள் அங்காடி பஜார் அல்லது ஒரு பஜார் போல தோற்றமளிக்கிறது அங்கு பெயர் பலகைகள் இருக்கிறது அங்கு உள்ளூர்மயமாக்கப்பட்ட தயாரிப்புகள் உள்ளன இது குறிப்பிட்ட சமூக தேவைகளுக்கு ஏற்றது மதத்தைச் சேர்ந்த திருவிழாக்கள் சடங்குகள் கூட ஒரு வெளிநாட்டு இடத்தில் கொண்டுவரப்படுவது உங்களுக்குத் தெரியும் கட்டிடங்கள் அல்லது கட்டப்பட்ட வடிவங்களில் இது எவ்வாறு பிரதிபலிக்கிறது என்பதைப் பொறுத்தவரை தமிழ்நாட்டில் உள்ள கோயில்கள் நம் நினைவுக்கு வருகிறது ஆனால் அவை எவ்வாறு ஒரு வெளிநாட்டு சூழலில் மீண்டும் பிரதிபலிக்கப்படுகின்றன முகப்புகள் அந்த வகையில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன அவை அந்த குறிப்பிட்ட சமூகத்தின் மத அடையாளத்தின் அடையாளத்தை பிரதிபலிக்கின்றன மேலும் நீங்கள் காணக்கூடியது என்னவென்றால் முகப்பை மிகவும் வெளிப்படையாகப் பார்ப்பதன் மூலம் பாரிஸ் சூழலில் உயரங்கள் மற்றும் தெரு நண்பர்கள் குறித்த சில கட்டுப்பாட்டு விதிமுறைகள் உள்ளன ஆனால் பின்னர் அவர்கள் எவ்வாறு தங்கள் சொந்த உணர்வின் அமைப்பையும் அதேபோல் கணேஷ் கோயிலையும் பொருத்திக் கொள்ள முயற்சித்தார்கள் என்பதும் கருத்தில் கொள்ளப்பட்டது இது உங்களுக்குத் தெரிந்த ஒரு கொலோன் மசூதியாகும் ஒரு தேவாலயம் ஒரு மசூதியாக மாற்றப்பட்டுள்ளது மற்றும் உள்ளூர் சமூகங்களுடன் எவ்வாறு மோதல் உள்ளது ஏனெனில் இஸ்லாமியமயமாக்கல் செயல்முறையில் ஒரு மசூதியைப் பெற வேண்டாம் என்றும் வேறுபட்ட சமூகம் வருவதற்கும் பலர் போராட முயன்றனர் தற்போதுள்ள அடையாளங்களுக்கு மாறாக நகரத்தில் ஒரு பெரிய அடையாளங்கள் கட்டப்பட்டுள்ளன என்றும் பயப்படுகிறார்கள் எனவே இதேபோல் யூத குந்துகைகளும் உள்ளனர் இது ஒரு அகதி சிற்றுண்டிச் சாலை ஒரு தேவாலயம் எவ்வாறு மசூதியாக மாற்றப்பட்டது மேல் பகுதி எவ்வாறு மாற்றப்பட்டது மற்றும் ஒளியின் நிறமாக இருக்கும் ஒரு பச்சை விளக்கு ஆகியவை பிரதிபலிக்கின்றன எனவே இது மத அமைப்பில் அந்த குறிப்பிட்ட சமூகத்தின் அடையாளத்தையும் அதேபோல் சோவியத்தை போல் அந்த நேரத்தில் அகதிகளையும் அவர்கள் இந்த வகையான மசூதிகளையும் எவ்வாறு உருவாக்குகிறார்கள் என்பதையும் பிரதிபலிக்கிறது எனவே நாங்கள் என்ன சொல்ல முடியும் என்பது உங்களுக்குத் தெரியும் உலகளாவிய சூழ்நிலையிலிருந்து இது அவர் பகுப்பாய்வு செய்த முறையின் பட்டியல் இது வழக்கு ஆய்வுகளின் பட்டியல் மற்றும் அது எந்த அளவிற்கு பிரதிபலித்தது மற்றும் பொருளாதாரம் ஆக்கிரமிப்பு உத்திகள் எப்படி இருந்தது மற்றும் அரசாங்கம் என்ன எப்படி உத்திகளைக் கையாண்டது என்பதைப்பற்றியது ஆகும் ஐரோப்பிய வழக்கு ஆய்வுகளிலிருந்து திட்டமிடல் உத்திகள் எப்படி இருக்கின்றன என்பதையும் கருதப்பட்ட மற்றும் உணரப்பட்ட வாழ்ந்த இடம் எவ்வாறு பகுப்பாய்வு செய்யப்பட்டுள்ளது என்பதையும் கொண்டுள்ளன எனவே திபெத்திய அம்சத்திலிருந்து வீடற்ற மற்றும் வறிய அகதி குழுக்களின் வெளிநாடுகளில் கட்டிடம் எழுப்பவும் நிதியளிக்கவும் கூடிய திறனிற்கு திபெத்தன் ஒரு குறிப்பிடத்தக்க உயர் கட்டடக்கலை தரத்தின் ஏராளமான மடங்களை கட்டியுள்ளது மற்றும் திபெத்தை ஒத்த சாத்தியமான துறவற சமூகங்களை வளர்ப்பதில் அவர்கள் பெற்ற வெற்றி 20 ஆம் நூற்றாண்டின் அற்புதங்களில் ஒன்று எனவே அவர்கள் அங்கு இருந்த போதெல்லாம் அவர்கள் அதை பிரதிபலிக்க முயற்சிக்கிறார்கள் அவர்கள் திபெத்திலிருந்து ஏற்கனவே அறிந்த இடங்கள் வழியாக தங்கள் இணைப்புகளை கொண்டு வர முயற்சிக்கிறார்கள் மேலும் அவர்கள் துறவற சமூகங்களாக உருவாக்க முயற்சிக்கிறார்கள் மற்ற சமூகங்களுடன் ஒப்பிடும்போது இது மிகவும் குறிப்பிட்டது திபெத்தியர்கள் அந்த வகையில் மிகவும் தனித்துவமானவர்கள் எனவே இந்த முழு ஆராய்ச்சியிலும் ஒரு ஆராய்ச்சி உள்ளது இந்த குறிப்பிட்ட கலப்பினமானது திபெத்திய சமூகங்கள் மற்றும் குறிப்பாக இந்திய புறநகர் மற்றும் கிராமப்புற சூழலில் கலாச்சார பதிலளிக்கக்கூடிய கட்டமைக்கப்பட்ட சூழல் எவ்வாறு உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை ஆராய்ந்துள்ளது காலப்போக்கில் கலப்பின குடியேற்றங்கள் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றன மற்றும் மாற்றப்படுகின்றன ஒரு கலப்பின குடியேற்றத்தில் கலாச்சாரத்திற்கும் கட்டமைக்கப்பட்ட சூழல்களுக்கும் என்ன தொடர்பு மற்றும் லெஃபெவ்ரேவின் இடத்தை கையாளும் இந்த இட உருவாக்கத்தின் தத்துவார்த்த புரிதல் எவ்வாறு அகதி சூழலில் திரும்பப் பெற முடியும் அதை எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும் அது எவ்வாறு ஒரு கட்டமைப்பாக மாறுகிறது அகதி இடங்களைப் புரிந்துகொள்ள இது ஒரு கட்டமைப்பை எவ்வாறு அமைக்கிறது மற்றும் அவை எவ்வாறு சரியான நேரத்தில் தயாரிக்கப்பட்டுள்ளன எனவே கலாச்சார அடையாளத்தைப் பற்றி நாம் பேசும்போது மானுடவியலாளரிடமிருந்து ஏராளமான இலக்கியங்கள் உள்ளன புவியியலாளர்கள் மற்றும் அடையாளத்தை உருவாக்குவது பற்றிப் பேசிய பல்வேறு சமூகவியலாளர்களிடமிருந்து நீங்கள் அறிவீர்கள் அந்த இலக்கிய மதிப்பாய்வின் அடிப்படையில் எனவே இந்த புலனாய்வு கட்டமைப்பானது இந்த சமூகவியல் கூறு மற்றும் அதன் மானுடவியல் கூறு குடும்ப உறவையும் பாலின பாத்திரங்களையும் அரசியல் மற்றும் நம்பிக்கை முறையையும் கொண்ட அடிப்படை சமூக கட்டமைப்புகள் பொருளாதாரம் மற்றும் வாழ்வாதாரம் மற்றும் புவியியல் நிலைமைகள் மற்றும் மொழி பகிரப்பட்ட அனுபவங்கள் மற்றும் கூட்டு நினைவகம் போன்ற மாற்றங்கள் போன்ற வலுவூட்டும் கட்டமைப்புகள் எவை என்பவற்றை எல்லாம் உள்ளடக்கியது பின்னர் அவள் அதன் முழு தொகுப்பையும் முடித்தார் ஒன்று அதன் சமூகவியல் கூறு மற்றும் உண்மையில் அடையாளத்தை உருவாக்கும் கட்டமைப்புகளைப் பற்றி பேசுகிறது ஆராய்ச்சி மாறிகள் தொடர்பாக மாற்றத்தின் மதிப்பீட்டைப் பற்றி பேசும்போது கலாச்சார புவியியலும் காலமும் முக்கிய மாறிகள் ஆகும் இந்த கணத்தில் அந்த சூழல் எவ்வாறு மாற்றப்படுகிறது காலம் மாறும்போது அது இடத்திலும் காலத்திலும் எவ்வாறு பிரதிபலித்தது என்பதாகும் இந்த முழு கட்டமைப்பும் முதல் தலைமுறையும் இரண்டாம் தலைமுறையும் மூன்றாம் தலைமுறையும் இப்படித்தான் இருக்கின்றன ஆகவே மக்கள் அதை எவ்வாறு மாற்றியமைத்திருக்கிறார்கள் என்பதையும் விசாரணை முறைகளைப் பற்றி வாய்வழி சாட்சியங்களாகப் பேசும்போது காட்சித் தரவு உருவவியல் ஆய்வுகள் கவனித்தல் மற்றும் நிபுணர் ஆலோசனை வாயிலாக பெறப்பட்டது எனவே அதைப் போலவே பெரிய கட்டமைப்பின் முழு தொகுப்பும் உள்ளது எனவே கலப்பின குடியேற்றங்கள் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றன என்று கூறும்போது ஒருவர் திபெத்திலிருந்து எவற்றை கொண்டு வர விரும்புகிறார் அவர்கள் எவ்வளவு மாறினார்கள் என்பதாகும் இங்கே திபெத்தியர்களின் கலாச்சார அடையாளம் இந்தியாவில் கட்டப்பட்ட சூழலுடன் கலந்ததும் அதன்பிறகு இது ஒரு கலப்பின திபெத்திய குடியேற்றத்தை உருவாக்கியுள்ளது ஏனெனில் அவை ஒருவருக்கொருவர் கடன் வாங்குகின்றன மேலும் ஒரு புதிய அர்த்தங்கள் உருவாகின்றன எனவே திபெத்தின் நிலம் கலாச்சாரம் மற்றும் கட்டிடக்கலை பற்றி நாம் பேசும்போது லாசாவில் இப்படித்தான் உள்ளது லாசாவை இப்போது காண்கிறோம் மிகக் குறுகிய வீதிகள் மற்றும் வெயிலில் காய்ந்த செங்கல் கட்டுமானங்கள் மற்றும் திபெத்திய கட்டிடக்கலைகளின் மிகப்பெரிய மடங்கள் எனவே ஒரு திபெத்திய கலாச்சார சூழல் உள்ளது நாம் புவியியல் நிலைமைகளைப் பற்றி பேசும்போது அது குளிர்ந்த பாலைவன காலநிலை மற்றும் அதிக உயரம் திபெத்திய பீடபூமி மற்றும் வறண்ட நிலப்பரப்பு மற்றும் மிகவும் பற்றாக்குறை தாவரங்களைப் பற்றி பேசுகிறது வழக்கமான திபெத்திய நிலப்பரப்பு அனைத்தும் இப்படித்தான் பேசப்படுகிறது குடும்ப உறவு மற்றும் பாலினம் பற்றி பார்க்கும்போது அவர்கள் ஒரு வகையான பல கணவர்களையுடைய முறையைக் கொண்டுள்ளனர் அங்கு 2 3 சகோதரர்கள் ஒரே மனைவியை திருமணம் செய்கிறார்கள் அதேசமயம் அரசியல் நிர்வாகத்தில் மதத் தலைவராகக் கருதப்படும் தலாய் லாமா அரசியல் தலைவராக இருந்தார் மதம் திபெத்திய சமுதாயத்திலும் ஒரு முக்கிய பங்கைக் கொண்டுள்ளது மீண்டும் பொருளாதாரம் மற்றும் வாழ்வாதாரத்திலும் அவர்கள் அடிப்படையில் விவசாயிகள் பார்லி கோதுமை மற்றும் கைவினைப்பொருட்கள் செய்பவர்கள் மற்றும் குயவர்கள் திறமையான உழைப்பு மற்றும் கல்வியைப் பொறுத்தவரை அவர்கள் பெரும்பாலும் மடத்தை சார்ந்தும் திபெத்திய நிறுவனங்கள் மற்றும் ஒரு சில மதச்சார்பற்ற பள்ளிகளைக் கொண்டுள்ளனர் மேலும் அவர்கள் தங்கள் மொழியைப் பரப்புவதிலும் அவர்களின் மத வழிகாட்டுதல் மற்றும் கல்வி முறைகள் மற்றும் பகிரப்பட்ட பழக்கவழக்கங்கள் மூலமாகவும் அவை மிகவும் பழமைவாதமாக இருப்பதால் அவற்றின் இறுதி சடங்குகள் திருவிழாக்கள் உணவுப் பழக்கவழக்கங்கள் மூலமாக அவை எப்படி முயற்சி செய்கின்றன என்பதை தலைமுறை தலைமுறையாக பகிர்ந்து கொள்கின்றனர் கட்டப்பட்ட சூழலைப் பற்றி நாம் பேசும்போது நாம் பேச வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் மடங்கள் ஏறக்குறைய உயர்ந்த உயரத்தில் அமைந்துள்ளன அவற்றை அணுகுவது கடினம் துறவிகளுக்கு சில இடங்களும் சட்டசபை அரங்குகளுக்கான இடங்களும் உள்ளன ஒரு திபெத்திய கலாச்சாரத்தில் 3 குழந்தைகள் இருந்தால் கிட்டத்தட்ட மூன்றாவது குழந்தை ஒரு துறவியாக மாறுகிறது இந்த முழு மத முறையும் இப்படித்தான் தொடர்கிறது மத ரீதியாக குறிப்பிடத்தக்க புனிதமான பொருள்களைக் கொண்ட ஒரு மணி வடிவிலான ஸ்தூபங்கள் மணி வடிவிலான தாது கோபுரங்கள் உள்ளன I வடிவம் அல்லது L வடிவ முற்றங்களில் வீட்டு வடிவங்கள் உள்ளன அவை செங்கற்கள் அல்லது நெரிசலான பூமி சுவர்கள் மற்றும் எல்லாவற்றையும் கொண்ட பொருட்கள் தரப்படுத்தப்பட்ட வடிவமைப்பைக் கொண்ட மரச்சட்டங்கள் இவற்றை கொண்டுள்ளன கூரைகளின் மேற்புறத்தில் உள்ள பிரார்த்தனைக் கொடிகள் மற்றும் நீங்கள் காணக்கூடிய விவரங்கள் கதவுகள் மற்றும் ஜன்னல்களை அலங்கரிப்பதற்கான ஒரு குறியீடாகும் எனவே மடங்கள் மிகவும் பொதுவான தரத்தைக் கொண்டிருக்கின்றன மேலும் அவை எவ்வாறு மீண்டும் பயன்படுத்தப்படுகின்றன அல்லது அலங்கரிக்கப்படுகின்றன அவற்றின் உண்மையானது எவ்வாறு முன்வைக்கப்பட்டுள்ளன என்பதற்கான பொதுவான தரநிலைகள் உள்ளன எனவே வெவ்வேறு தழுவல் செயல்முறையைப் புரிந்து கொள்வதற்காக இந்தூ சுமார் 3 வெவ்வேறு கலாச்சார ரீதியாக வேறுபட்ட குடியேற்றங்களைத் தேர்ந்தெடுத்துள்ளார் ஒன்று லடாக் பகுதியில் உள்ளது இது திபெத்துக்கு நெருக்கமான ஒரு சோக்லாம்சர் இரண்டாவது ஒரு கிளெமென்ட் நகரம் இது ஒரு வகையான நகர்ப்புறத்தில் உள்ளது டெஹ்ராடூனுக்கு அருகிலுள்ள பகுதி மற்றும் மூன்றாவது ஒரு வகையான கிராமப்புற அமைப்பாகும் இது கர்நாடகாவிற்கு அருகில் இருக்கும் ஒரு பைலாகுப்பே ஆகும் எனவே இந்த மாறுபட்ட அமைப்புகளைப் பார்த்தால் ஒன்று திபெத்தில் உள்ள சங்மு கிராமம் இது குளிர்ந்த பாலைவனப் பகுதியில் உள்ளது இது திபெத்திய நிலப்பரப்பு சோக்லாம்சருக்கு மிக அருகில் உள்ளது அதேபோல் அவை எதைச் சேர்ந்தவை என்பதற்கும் பைலாகுப்பேவிற்கும் மிக நெருக்கமானவை ஆகும் இது நீங்கள் காணக்கூடியவற்றிலிருந்து மிகவும் வித்தியாசமானது கூரைகள் முழு குடியேற்றமும் மிகவும் வித்தியாசமாகத் தெரிகிறது மங்களூர் ஓடுகள் மற்றும் கர்நாடக மக்களின் கடினமான குடியிருப்புகள் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் டெஹ்ராடூனில் உள்ள கிளெமென்ட் நகரத்தில் இது ஒரு வகையான நகர்ப்புற அமைப்பாகும் ஆனால் அது திபெத்திய மடங்களின் பாணியை கொண்டுள்ளது கட்டிடங்களின் அளவும் இங்கே வேறுபட்டது எனவே பலவகையான விஷயங்களாக ஒன்று குடியேற்றத்தின் பண்புகள் குடியேற்றத்தின் சமூக கட்டமைப்புகள் மற்றும் அவற்றை எவ்வாறு பின்பற்றலாம் நகர்ப்புற உருவவியல் தெரு தன்மை மனையிட அமைப்புகள் இருக்கும் மற்றும் இந்த குழல் எவ்வாறு நகர்ப்புற திசுவிலிருந்து வந்தது அதன் தெரு அமைப்பு மனையிட அமைப்பு மற்றும் கட்டிட அமைப்புகள் மிகவும் பேரினத்திலிருந்து நுண்ணினத்திற்கு இந்த விஷயங்கள் எவ்வாறு மாறிவிட்டன என்பது ஆராயப்பட்டது கலாச்சார புவியியல் மற்றும் காலத்தில் முதல் தலைமுறை 1 5 தலைமுறை மற்றும் இரண்டாம் தலைமுறை ஆகியவையும் ஆராயப்பட்டுள்ளன எனவே எப்படி உள்ளூர் இந்திய சூழலுடன் எந்த அளவிலான ஒருங்கிணைப்பு மற்றும் இந்த முழு செயல்முறையும் மாற்றத்தை மதிப்பிடுவது மற்றும் கோட்பாடுகளுடன் எவ்வாறு பிரதிபலிக்கிறது என்பதைப் பிரதிபலிக்கும் கோட்பாடுகளை திரும்பிப் பாக்கும்போது அது எப்படி வகுக்கப்பட்டுள்ளது என்பது தெரியும் இரண்டு முகாம்கள் உள்ளன ஒன்று பழைய முகாம் மற்றும் புதிய முகாம் எனவே நீங்கள் காணக்கூடியது மதக் கட்டடங்கள் வணிக இடங்கள் இருக்கும்போது திபெத்திய முகாம்களும் உள்ளூர் கிராமங்களும் உள்ளன எனவே இது மிகவும் கொத்தாக அமைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம் அவை ஒவ்வொன்றும் மிகவும் தனித்துவமான அமைப்பைக் கொண்டுள்ளன எனவே இப்போது புதிய முகாம்களும் பழைய முகாம்களும் உள்ளன மேலும் ஒவ்வொரு கொத்தும் சார்ந்திருக்கின்றன ஏனெனில் அவர்கள் அடிப்படையில் 1960 களில் வந்த விவசாயிகள் அவர்கள் கொடுத்த பழைய முகாம் 40 குந்தாக்களில் ஒவ்வொன்றையும் பற்றி பார்க்கும்போது சுமார் 1 ஏக்கர் மற்றும் 1 குந்தா 33 முதல் 33 அடி வரை உள்ளது எனவே அவர்கள் செய்தது என்னவென்றால் அவர்கள் 40 குந்தாக்களில் நில விநியோகத்தை ஒரு விவசாய நிலமாகவும் 6 குந்தாக்களாகவும் பிரித்தனர் ஆகவே 6 குந்தாக்கள் குடியிருப்பு மற்றும் 40 குந்தாக்கள் விவசாய நிலங்கள் இருந்தன இதனால் அவர்கள் விவசாயம் செய்ய முடியும் அதேசமயம் 1969 ஆம் ஆண்டில் புதிய முகாம்கள் உருவாக்கப்பட்டபோது அங்கு அவர்கள் ஒரு விவசாய நிலத்தில் 32 குந்தாக்கள் மற்றும் 16 குந்தாக்களைப் இருப்பிட நிலமாக வைத்திருப்பது பற்றி பேசினர் ஏனென்றால் இப்போது அவர்கள் இந்த குடியிருப்பு அம்சத்திற்கும் விவசாயத்திற்கும் அதிக இடம் தேவை என்பதை பிரதிபலிக்கிறார்கள் ஆகவே குடியேறிய ஆரம்ப நாட்களை அவர்கள் எவ்வாறு அமைத்தார்கள் என்பதையும் அவர்கள் நிலத்தை எவ்வாறு அழிக்கத் தொடங்கினார்கள் என்பதையும் அரசாங்கம் வீடுகளை எவ்வாறு வேய்ந்து கொடுத்தது என்பதையும் பற்றிய பழைய புகைப்படங்கள் இப்படித்தான் இருந்தன இந்த முழு செயல்முறையையும் நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு தெரியும் திபெத்தியர்கள் ஒரு விவசாயிகளாக இருக்கிறார்கள் அவர்கள் கைவினைஞர்களும் கூட அவர்களின் கைவினைத்திறன் தெரிகிறது அதற்கு முந்தையவர்கள் நான் உங்களுக்குச் சொன்னது போல் குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் மடத்திற்கு அனுப்பப்பட்ட ஒரு துறவி அது உருமாற்றம் மற்றும் வெவ்வேறு வடிவங்களில் எவ்வாறு பிரதிபலிக்கிறது என்பதைப் பார்த்தால் ஒன்று புதிய முகாம்கள் குடியிருப்பு மையத்தைச் சுற்றியுள்ள விவசாய நிலங்களுடன் ஒரு கம்பிச் சட்ட வடிவத்தில் திட்டமிட்டுள்ளார்கள் அதேசமயம் ஒரு பழைய முகாம் அவர்கள் வீதிகளுடன் சேர்ந்து திட்டமிட்டது வீடுகள் தெருக்களில் வழிநடத்தப்படுவதையும் புதிய முகாம்களில் உள்ள சமூக இடங்களையும் அவர்கள் சமமாகப் பகிர்ந்துகொள்வதும் உங்களுக்குத் தெரியும் அவை சமமாக அணுகக்கூடியவை அதனால் ஒரு பெரிய சமுதாயக் கூட்டமாக ஒரு மடாலயம் உள்ளது எனவே குடியேற்ற முறை இவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது 1960 களில் ஒரு பழைய முகாம் உருமாற்றங்களில் முதன்மை சாலை உள்ளது இரண்டாம் சாலை உள்ளது இது மடத்திலிருந்து வந்தது இப்படித்தான் குடியிருப்புகள் இருந்தன ஆனால் இன்று மக்கள் கட்டமைக்கத் தொடங்குகிறார்கள் பின்னர் அது கூட்டமாகிறது எனவே அவர்கள் அந்த இடங்களுக்கு அடுத்தபடியாக ஆக்கிரமிக்கத் தொடங்கினர் பின்னர் அது ஒரு வகையான நெரிசலான இடமாக மாறும் புதிய முகாமில் கூட இதன் அசல் பகுதி இப்படித்தான் என்பதை நீங்கள் காணலாம் பின்னர் இன்று நீங்கள் காணக்கூடிய இந்த கருப்பு முழு விரிவாக்கங்களும் புதிய முகாமில் கூட நடந்திருக்கின்றன வீதி வடிவங்கள் பழைய முகாமில் எப்படி முதன்மை சாலை மற்றும் மடம் உள்ளது இரண்டாம் சாலைகள் உள்ளன மேலும் இந்த திசையில் பிராந்திய சாலைகள் வைத்திருக்கிறார்கள் அதன்பிறகு அது ஒரு சிறிய அக்கம் பக்கமாக மாறும் அப்படித்தான் ஒரு அளவிலான உணர்வு உள்ளது காட்சி அச்சு என்ற உணர்வு இருக்கிறது அவர்களின் தெரு வடிவங்கள் நண்பர்கள் தெரு நண்பர்கள் மற்றும் அவர்களின் துறவறக் கட்டடங்களில் பிரதிபலித்த அடையாள உணர்வு உள்ளது புதிய முகாம்களின் வகையை நீங்கள் இப்படி காணலாம் குடியிருப்புகளுடன் கூடிய ஒரே மாதிரியான உயரங்களையும் அவற்றின் முகப்புகள் மற்றும் கூட்டு சுவர்கள் மற்றும் மொட்டை மாடிகளின் மேலே உள்ள கொடிகளின் ஒத்த கலை பிரதிநிதித்துவங்களையும் நீங்கள் இப்படி காணலாம் சமமான அமைப்பாகப் பிரிக்கப்பட்டுள்ள மனையிட அமைப்பு மற்றும் கடை உள்ளது அவர்கள் விறகுகளை சேமிப்பதற்காக ஒரு கடையையும் சோளத்தையும் கட்டினார்கள் அவர்களுக்கும் மடம் இருக்கிறது மேலும் அவர்கள் ஒரு கால்பந்து மைதானம் உள்ள சில வகையான பொது இடங்களையும் கட்டினார்கள் மக்காச்சோளம் புலம் மற்றும் மடத்திற்கு அருகில் அனைத்து பொது இட அணுகலும் உள்ளது வீடு வடிவங்களின் பரிணாம வளர்ச்சியை நீங்கள் பார்த்தால் ஆரம்பத்தில் அவை கூடாரங்களாக வழங்கப்பட்டன பின்னர் அரசாங்கம் கூரைகள் வேயப்பட்ட மண் வீடுகளை வழங்கியுள்ளது பின்னர் பல ஆண்டுகளாக அவை ஒரு வகையான செங்கல் மற்றும் கான்கிரீட் வீடுகளாக மாற்றப்படுகின்றன பெரும்பாலும் ஓட்டு கூரை மற்றும் அனைத்து வேலித்தட்டி மற்றும் அழகின்றிப் பூசும் கட்டுமானங்களைக் கொண்ட ஒற்றை அறை வீடுகளாக அவை எவ்வாறு மாற்றப்பட்டுள்ளன மற்றும் புதிய முகாமை அவை எவ்வாறு விரிவாக்கத் தொடங்கின எப்படி இரண்டு வெவ்வேறு குடும்பங்கள் பின்னர் அவர்கள் இந்த வீடுகளை விரிவாக்கத் தொடங்கினர் எனவே இரண்டாவது வழக்கு ஆய்வு கிளெமென்ட் நகரத்தைப் பற்றியது இது ஒரு வகையான நகர்ப்புற சூழ்நிலை இது திபெத்திய குடியேற்றங்களின் டான்டுப்ளிங் ஆகும் எனவே உங்களிடம் எல்லா மத அமைப்புகளும் உள்ளன இங்கு குடியிருப்பு அமைப்புகளும் உள்ளன பள்ளி மருத்துவ மருத்துவமனை மற்றும் குடியேற்ற அலுவலகம் உள்ளிட்ட இந்த முக்கியமான அடையாளங்கள் அனைத்தும் அவற்றின் பொது இடத்தின் முக்கிய அங்கங்களில் ஒன்றாக மாறும் ஏனென்றால் அங்குதான் பெரும்பாலான பதிவுகள் சமூகத்துடனான பெரும்பாலான தொடர்புகள் கவனிக்கப்படுகின்றன ஒரு திபெத் மடங்கள் மற்றும் டெஹ்ராடூனில் அது எவ்வாறு பிரதிபலிக்கிறது என்பதை நீங்கள் காண முடியும் மேலும் அவர்கள் ஏற்கனவே அறிந்தவற்றின் அளவையும் விகிதாச்சாரத்தையும் மீண்டும் ஒரு பெரிய அறையை எவ்வாறு பிரிக்க முடியும் என்பதையும் உள்ளடக்கியது பல்நோக்கு பகுதிகள் மற்றும் டெஹ்ராடூனில் உள்ள பல மாடி கட்டமைப்புகளில் இது இவ்வாறு காணப்படுகிறது ஜன்னல்களைப் பொறுத்தவரை இது ஒரு வகையானது இவை மடங்களில் நீங்கள் காணக்கூடிய ஜன்னல் மாதிரிகள் மற்றும் நுழைவாயில்கள் யாரையாவது வழிநடத்துவதற்கு பிரதிபலிக்கின்றன தங்களைத் தாங்களே குடியேற்றிக் கொள்ள இது ஒரு திபெத்திய நோக்குநிலை ஆகும் மற்றும் இவை வீடுகளில் உள்ள சில பாரம்பரிய ஜன்னல்கள் ஆகும் அதேசமயம் சோக்ளாம்சரில் இது திபெத்திய சூழலுக்கும் வாழ்க்கை முறை லடாக்கிகளுக்கும் மிகவும் நெருக்கமானதாக இருப்பதால் அவர்களுக்கும் இதே போன்ற கலாச்சாரம் உள்ளது அந்த வகையில் அதன் சுற்றுச்சூழலுடன் நெருக்கமாக இருப்பதால் இங்கு ஒருங்கிணைப்பு தெளிவாக சாத்தியமானது மேலும் இங்கே கூட முழு முகாமும் கால்வாய் மற்றும் ஆறுகளுடன் ஆற்றோடு சேர்ந்து அமைக்கப்பட்டுள்ளது இங்கேயும் முகாம் 1 இன் முழு அமைப்பும் ஆரம்பத்தில் இது அவரால் வாங்கக்கூடிய மன வரைபடத்திலிருந்து வந்தது முகாம்கள் இப்படித்தான் குடியேறின பின்னர் அது விரிவடைந்து கல்வி இடங்கள் உள்ளன புத்த ஆய்வுகளுக்கான மத்திய நிறுவனம் உள்ளது மற்றும் அவர்களுக்கு சமூக இடங்கள் உள்ளன எனவே ஒரு புகலிடம் கோரும் கட்டத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அவர்கள் கால்வாயில் ஒரு வகையான U வடிவத்தில் குடியேற முயன்றனர் ஏனெனில் முதலில் கால்வாய் ஒரு முக்கியமான நீர்வளமாக உள்ளது இங்கே அவர்கள் தீர்வு அலுவலகம் என்றும் குறிப்பிடப்படும் கூடாரத்தின் தலைவர் பற்றியும் பேசுகிறார்கள் ஆசிரியர்களின் குடியிருப்பு மற்றும் பள்ளி மிகவும் முக்கியமானது ஆனால் அவர்கள் இதை ஏன் லே மணாலி நெடுஞ்சாலையாக்கினார்கள் அகதிகளாக குடியேறிய இந்த மக்கள் அனைவருமே இராணுவ முகாம்களுக்கு தொழிலாளர்களாக அழைத்துச் செல்லப்பட்டனர் அதனால்தான் அவர்கள் அந்த இடத்தில் கூடிவந்தனர் பின்னர் லாரிகள் வந்து இப்படித்தான் ஒரு வகையான பொது இடமாக ஆகின்றன எனவே முதல் மற்றும் இரண்டாவது 1 5 மற்றும் மூன்றாம் தலைமுறையில் முதல் தலைமுறையினரைத் திரும்பப் பெற அவர்கள் இன்னும் எப்படி ஆசைப்படுகிறார்கள் என்பதற்கு மிகச் சிறந்த முக்கியமான பதிலைக் காணலாம் ஏனென்றால் அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் திபெத்திலிருந்து வந்ததை அந்த நினைவுகளுக்குள் அவர்கள் இன்னும் நம்புகிறார்கள் முதல் மற்றும் 1 5 மற்றும் இரண்டாம் தலைமுறைகளில் அவை நிலப்பரப்பு வேறுபாடுகளுடன் கூடிய அமைப்புடன் மிகவும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன மேலும் அவர்கள் லடாக்கி சமூகத்துடன் சிறப்பாக ஒருங்கிணைக்கவும் புரிந்துகொள்ளவும் முடிந்தது எனவே மொழி ஒற்றுமைகள் மற்றும் கலாச்சார ஒற்றுமைகள் உட்பட எல்லாவற்றையும் அவர்கள் சிறப்பாக ஒருங்கிணைக்க முடிந்தது மூன்றாம் தலைமுறையில் வெளிப்படையாக அவர்களும் ஒரு வகையான கலவையான பதிலைக் கொண்டிருக்கக்கூடும் அங்கு அவர்கள் திபெத்துக்குத் திரும்பிச் செல்ல விரும்புகிறார்கள் ஒருநாள் அவர்கள் திரும்பிச் செல்வார்கள் என்று அவர்கள் நம்புகிறார்கள் அவர்களின் பாரம்பரிய உடை மற்றும் அவர்களின் வாழ்க்கை முறைகளின் அடிப்படையில் இது பிரதிபலிக்கிறது எனவே பலவிதமான பதில்கள் உள்ளன எனவே இன்று பாரம்பரிய வடிவங்கள் எப்படி இருக்கின்றன உங்களிடம் தலாய் லாமாவின் குடியிருப்பு உள்ளது அவர்களுக்கு திறந்தவெளி உள்ளது அவர்கள் தலாய் லாமாவின் பிறந்தநாளைக் கொண்டாடுகிறார்கள் அவர்கள் வெவ்வேறு கூடாரங்களில் கூடிவருகிறார்கள் நீங்கள் இங்கே காணக்கூடியது இதுதான் தலாய் லாமாவின் குடியிருப்பு பின்னர் இந்த கூடாரங்கள் ஒரு கொத்தாக வந்து 2 3 நாட்கள் அங்கேயே கழிக்க வெவ்வேறு செயல்களைக் கொண்டாடுகின்றன ஆகவே பைலாகுப்பே கிளெமென்ட் டவுன் மற்றும் சோக்லாம்சர் ஆகியவற்றின் மாற்றம் இப்படித்தான் உள்ளது எனவே சூழல் வேறுபட்ட தருணத்தில் நீங்கள் காணக்கூடியது இங்கே முழுதும் அதன் கட்டப்பட்ட வடிவத்திலிருந்தும் பிரதிபலிக்கிறது பின்னர் 2 அம்சங்கள் உள்ளன ஒன்று கலாச்சார அடையாளத்தை உருவாக்கும் கட்டமைப்புகளை எடுத்துக்கொள்கிறது ஒன்று கலாச்சார தொடர்ச்சி அவை தொடர்ந்தவை அவை திபெத்திலிருந்து திரும்பக் கொண்டு வந்தவை மற்றும் அவை இங்கே தழுவியவை எனவே அதைப் போலவே எடுத்துக்காட்டாக அவர்களுக்கு ஒரு பாரம்பரியமாக இருந்த பல கணவர்களுடைமை ஆனால் இந்த 2 நிகழ்வுகளிலும் அது நிறுத்தப்பட்டுள்ளது ஆனால் அதேசமயம் திபெத்தியனுடன் நெருக்கமாக இருக்கும் சோக்லாம்சரில் சில சந்தர்ப்பங்களில் அவை ஓரளவு தொடர்கின்றன எனவே குடும்பத்தினருடன் மீண்டும் துறவி நடைமுறையில் ஒரு முக்கியமான நடைமுறை குடும்பத்திலிருந்து ஒருவரை துறவியாக அனுப்புவது நிறுத்தப்பட்டு துறவிகள் வேறு இடங்களிலிருந்து குடிபெயர்ந்திருக்கிறார்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் அது ஒரே இடத்திலிருந்து மட்டுமல்ல எனவே அது போல வெவ்வேறு வகைகளிலிருந்து பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன நிச்சயமாக நான் ஒவ்வொன்றையும் கடந்து செல்லவில்லை ஆனால் இது ஒரு வகையான கட்டமைப்பாகும் அவை தொடர்ந்தவை மற்றும் அவை இங்கே தழுவியவை பற்றிய புரிதலைப் பெறுகின்றன இதேபோல் கல்வி மடங்கள் திபெத்திலிருந்து எவ்வாறு மீண்டும் நிறுவப்பட்டன பின்னர் மதக் கல்வி தொடர்ந்தது மற்றும் கலாச்சார தொடர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்ட பள்ளிகளின் கல்வியில் மொழி மற்றும் சமூக வர்க்கத்தில் வரிசைமுறை மற்றும் சமத்துவம் சமூக வர்க்கம் சமூக வகுப்புகளில் சமத்துவத்தை கொண்டு வருவதன் மூலம் மனையிட விநியோகம் இவ்வாறு பிரதிபலிக்கிறது இதேபோல் அவர்களுக்கு மடங்கள் உள்ளன அவை பொதுவாக கட்டமைக்கப்பட்ட வடிவத்தைக் கொண்டுள்ளன அவை உங்களுக்கு எப்படி மாறிவிட்டன என்பது உங்களுக்குத் தெரியும் அதாவது இது ஒரு வகையான கட்டமைப்பாகும் இது தரவை இவ்வாறு விளக்கத்தினை வெவ்வேறு விதமாக வைக்கிறது ஒரு வீட்டின் வடிவம் பொருட்கள் அவை எவ்வாறு மாறிவிட்டன இப்போது வெயிலில் காயவைக்கப்பட்ட செங்கற்கள் மற்றும் பூமியின் சுவர்கள் இரண்டு நிகழ்வுகளிலும் முற்றிலும் இல்லை ஆனால் அதேசமயம் இது உள்நாட்டில் கிடைத்ததால் மற்றும் உள்ளூர் காலநிலை நிலைமைகளால் இங்கு இருந்தது எனவே இது ஒரு பெரிய தாளில் முழு கட்டமைப்பையும் பயன்படுத்துவதற்கான ஒரு வகையான சுருக்கமாகும் நிச்சயமாக இது இப்போது தெளிவாக இல்லை ஆனால் குறைந்தபட்சம் கலாச்சார அடையாளத்தை உருவாக்கும் கட்டமைப்புகள் ஒருபுறம் நம்மிடம் உள்ளன மறுபுறம் அது எவ்வாறு இடஞ்சார்ந்த கட்டமைப்புகளில் பிரதிபலிக்கிறது என்பதைப் பற்றிய ஒரு யோசனை கிடைக்கும் முழு கண்டுபிடிப்புகளையும் சுருக்கமாக திபெத்திய அகதிகளின் கலப்பின குடியேற்றங்கள் இப்படித்தான் உருவாக்கப்படுகின்றன ஒன்று ஒரு இடஞ்சார்ந்த கூறு அவர்களுக்கு என்ன தெரியும் திபெத்தில் அவர்களுக்கு உள்ளடக்கிய சூழல் என்ன அரசியல் கொந்தளிப்பு இருந்தபோது இந்திய அரசாங்கத்தால் கட்டப்பட்ட அகதிகள் குடியேற்றம் மற்றும் படிப்படியாக புதிய கட்டப்பட்ட சூழலை அவர்கள் எவ்வாறு மாற்றியமைக்கிறார்கள் அங்கு தான் மோதல்கள் வருகின்றன இந்த நீண்டகால செயல்முறையுடன் ஒரு தழுவல் நிலையும கலப்பின தீர்வும் இவ்வாறு உருவாக்கப்பட்டது ஒரு கலாச்சார கூறுகளில் திபெத்தின் தோற்றத்தின் சூழலை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் அதையே அவர்கள் முழுமையான இடத்துடன் பிரதிபலிக்கிறார்கள் ஏனென்றால் அதுவே அவர்கள் ஏற்கனவே அறிந்த இடமாக இருக்கிறது ஆனால் இங்கே புகலிடம் கோருவோர் நிலைதான் புரவலன் சூழலில் சில கருதப்பட்ட இடத்தை வழங்கும்போது அங்குதான் கருதப்பட்ட இடம் ஒரு சுருக்கமான இடம் என்று அழைக்கப்படுகிறது அதனுடன் மக்கள் இதை சரிசெய்யத் தொடங்கினர் அங்குதான் அவர்கள் புரவலன் சமூகத்துடன் தொடர்பு கொள்கிறார்கள் அங்குதான் மோதல்கள் உருவாகின்றன இங்குதான் நாம் முரண்பட்ட இடத்தைப் பற்றிப் பேசுகிறோம் படிப்படியாக விஷயங்கள் தழுவிக்கொள்ளும்போது தலைமுறை நகரும் போது அவை பழக்கவழக்கங்களை எவ்வாறு தழுவின அவற்றின் நடைமுறைகளை அவர்கள் எவ்வாறு தொடர்கிறார்கள் என்பதுதான் ஆகும் இங்கு தான் ஒரு வித்தியாசமான இடம் வருகிறது எனவே முழு தத்துவார்த்த புரிதலும் இப்படித்தான் செய்யப்பட்டுள்ளது பின்னர் மீண்டும் இந்த முழு மாற்றமும் கட்டமைக்கப்பட்ட சூழலில் இவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது பல்வேறு இடங்கள் தெரு அமைப்பு மனையிட அமைப்பு கட்டிடங்கள் பொருட்கள் உள்ளன பின்னர் இட உருவாக்கம் இவ்வாறு பல்வேறு கருத்துகளில் விவரிக்கப்பட்டுள்ளது இந்த மாற்றங்களின் இயக்கிகள் என்ன ஒரு கலப்பின திபெத்திய குடியேற்றத்தில் கலாச்சாரத்திற்கும் கட்டமைக்கப்பட்ட சூழல்களுக்கும் என்ன தொடர்பு ஒன்று வாழ்வாதார குடியேற்றத்தின் மாற்றம் மற்றும் அது புவியியல் மற்றும் புரவலன் சமூகம் எவ்வாறு வாழ்கிறது என்பதன் மூலம் இவ்வாறு பாதிக்கப்படுகிறது ஆகவே லடாக்கில் அவர்கள் திபெத்தில் வாழ்ந்த காலத்திற்கு மிக நெருக்கமாக இருக்கிறார்கள் சமூக வர்க்க அமைப்பில் சமத்துவம் உள்ளது ஏனெனில் அது சமமான மனையிட விநியோகத்தினால் அடையப்பட்டுள்ளது எனவே இடங்களின் 3 வெவ்வேறு காட்சி தன்மை திருவிழாக்கள் எவ்வாறு கொண்டாடப்படுகின்றன அது எவ்வாறு மாறிவிட்டது அவை எவ்வாறு ஒருங்கிணைக்கப்பட்டன மற்றும் செயலில் உள்ள சமூக வாழ்க்கை மற்றும் இந்த இடங்கள் எவ்வாறு வழங்கப்படுகின்றன என்பதைப் பார்க்கலாம் ஒரு கலப்பின திபெத்திய அகதிகள் குடியேற்றத்தில் கலாச்சார மற்றும் கட்டமைக்கப்பட்ட சூழல்களுக்கு இடையிலான உறவு என்ன எனவே கால்நடை கொட்டகைகள் இப்போது நிறுத்தப்பட்டுள்ளன அல்லது தொழில் மாற்றமாக குறைக்கப்படுகின்றன சுற்றுலாத் துறை படத்தில் வருவதால் கைவினைப்பொருட்கள் இப்போது தொழிற்சாலையாக தயாரிக்கப்படுகின்றன ஏனெனில் உணவக பழக்கவழக்கங்களின் அடிப்படையில் சுற்றுலாவுக்கு முக்கிய செல்வாக்கு இருப்பதால் உணவக அச்சுக்கலை உருவாக்கப்பட்டுள்ளது பின்னர் இறுதிச் சடங்குகள் முன்னதாக அவை வேறுபட்ட செயல்முறையைக் கொண்டிருந்தன இப்போது அவர்கள் தகனம் செய்கிறார்கள் இங்குதான் அவர்களுக்கு தகன இடங்கள் தேவைப்படுகின்றன இதேபோல் தேவராஜ்ய அரசாங்கம் மாற்றப்பட்டுள்ளது ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர் குறைந்தபட்சம் தலாய் லாமாவில் இந்த தலாய் லாமாவின் குடியிருப்பு இல்லை அது போன்ற விஷயங்கள் இல்லை எனவே அது போலவே இது பொருளாதார நிலை மடம் வீடு வடிவங்களிலும் பிரதிபலித்தது எனவே இங்கே நாம் கவனிப்பது என்னவென்றால் வீட்டு வடிவங்கள் வெகுவாக மாறிவிட்டன ஆனால் மடங்கள் தக்கவைக்கப்பட்டுள்ளன ஏனெனில் திபெத்தியர்களுக்கு மத முக்கியத்துவம் ஒரு முக்கிய பங்கைக் கொண்டிருந்தது எனவே குடியிருப்பு அமைப்புகள் ஒரு மடாலய அமைப்பில் ஒரு குடியிருப்பு அமைப்பில் எப்படி இருக்கிறது இது வேறுபட்ட சூழலில் இருந்து எவ்வாறு மாறுபட்டது மற்றும் அது எவ்வாறு பிரதிபலிக்கிறது என்பதை நாம் காணலாம் பைலாகுப்பேயில் மிகவும் சுய நிலையானது சோக்லாம்சர் ஆகும் ஏனெனில் இது இன ஒற்றுமை மற்றும் சூழ்நிலை ஒற்றுமைக்கு மிக நெருக்கமான அருகாமையைக் கொண்டுள்ளது ஆனால் இங்கே நிலம் கிடைப்பதில் பற்றாக்குறை உள்ளது குறைந்த சுறுசுறுப்புள்ள சமூக இடங்கள் உள்ளன ஏனெனில் ஒரு நகர்ப்புற வளர்ச்சியின் அழுத்தம் உள்ளது எனவே மதம் காலநிலை சூழல் பொருளாதாரம் சுற்றுலா கல்வி முறை ஆகியவை அந்த இடத்தை எவ்வாறு மாற்றியமைக்கின்றன என்பதே சில முக்கிய இயக்கிகள் ஆகும் எனவே முதலில் லெஃபெப்ரேவின் பணி இது போன்றது ஆனால் இங்கு இது திபெத் குடியேற்றத்திற்கு முன் இருந்த முழுமையான இடத்திலிருந்தும் தஞ்சம் கோருவதற்கான கட்டமாக இருக்கும் சுருக்கத்திற்கு முந்தைய இடத்திலிருந்தும் கருத்தாக்கம் செய்யப்பட்டுள்ளது பின்னர் இதுதான் சுருக்கம் முரண்பட்ட மற்றும் வேறுபட்ட இடம் ஆகியவற்றிலிருந்து நிரந்தர தீர்வு செயல்முறைக்கு வந்துள்ளது நாங்கள் சரியாக அறிந்திருக்கும்போது இந்த முரண்பட்ட இடத்தை நீங்கள் உண்மையில் இதை நன்கு புரிந்து கொண்டால் அதைத் தவிர்ப்பதற்காக வாழ்ந்த இடத்தை மிகவும் கவனமாகக் கொண்டுவருவது உங்களுக்குத் தெரியும் இதனால் மோதல் கட்டத்தை நாம் குறைக்க முடியும் இதனால் அவற்றை எளிதில் மாற்றியமைக்க முடியும் மேலும் சில விஷயங்களை எளிதில் தொடரலாம் அதே நேரத்தில் இரு சமூகங்களுக்கும் இது ஒரு நன்மை ஆகும் திபெத்திய சூழலில் அகதிகளின் இடம்பெயர்வு குறித்து இது நன்கு புரிந்துகொள்ள உதவும் என்று நம்புகிறேன் மிக்க நன்றி